அனைவருக்கும் வணக்கம் நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த மூக் என் எல் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் கான்பூர் ஐஐடியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் எனவே நான் உங்களுக்கான பாடநெறி பயிற்றுவிப்பாளர் மற்றும் நாம் முதல் வார பாடத்தை இத்துடன் முடிக்கப் போகிறோம் நாம் முதல் வாரத்தின் தொகுதி 6 இல் இருக்கிறோம் இது பாடத்திற்கான விரிவுரை 6 ஆகும் இந்த தொகுதியில் உந்துதல் பற்றிய இரண்டு புதிய கருத்துக்களை நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன் ஒன்று தேவை சாதனை பண்புக்கூறு மற்றொன்று ஆன்மீக நுண்ணறிவு பற்றியது இப்போது நான் தொடங்குவதற்கு முன் மீண்டும் கடைசி சொற்பொழிவைப் போலவே நான் உங்களுக்கு விரைவாக சிறப்பம்சங்களை வழங்க விரும்புகிறேன் கடந்த விரிவுரையில் நாம் என்ன செய்தோம் நான் குறிப்பாக உங்கள் திறனை வளர்த்துக் கொள்வதிலும் உங்கள் தனித்துவத்தை மேம்படுத்துவதிலும் பின்னர் அதை சிறப்பை நோக்கி எடுத்துச் செல்வதிலும் செல்வதிலும் கவனம் செலுத்தினேன் நான் தனிச்சிறப்பை வரையறுக்க ஆரம்பித்தேன் தனிச்சிறப்பு உன்னதமான அம்சமாகும் இதில் நீங்கள் உயர் தரத்திலான உயர் திறன் கொண்ட நல்ல குணங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதைக் காட்ட முயற்சிக்கிறீர்கள் இப்போது அந்தச் சூழலில் நீங்கள் உங்களைச் சிறந்தவராகவோ அல்லது மிகவும் நல்லவராகவோ நல்லவராகவோ அல்லது ஏழையாகவோ அல்லது சராசரியாகவோ மதிப்பிடுவீர்களா என்று கேட்டேன் உங்களைப் பற்றிய ஒவ்வொரு நேர்மையான மதிப்பீடும் மேலும் நான் பரிந்துரைத்தது நீங்கள் யாரையாவது உங்களை மதிப்பிடச் சொல்கிறீர்கள் உங்களை ஒரு நபராக மதிப்பிட சொல்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் உண்மையில் சிறந்து விளங்கும் உங்களின் தனிப்பட்ட திறன்களில் சிலவற்றை மதிப்பிட சொல்கிறீர்கள் அந்த குணங்களில் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் சரி இப்போது நீங்கள் உடற்பயிற்சியை செய்துவிட்டீர்கள் என்று கருதுகிறேன் பின்னர் உங்களில் மிகவும் தனித்துவமான ஒன்றை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்கள் உங்கள் தனித்துவமான திறன் மற்றும் நீங்கள் அதை செய்தவுடன் நான் உள் மையத்தை வலுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் சிறப்பைத் தொடர முடியவேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் உள் மையத்தைப் பொறுத்தவரை நான் அம்சங்களை மட்டுமே அடையாளம் கண்டுகொண்டேன் நீங்கள் அதை வளர்த்துக்கொண்டால் அது உங்கள் உள் மையத்தை வலுப்படுத்த முடியும் அவற்றை நீங்கள் அகற்ற வேண்டும் ஏனெனில் அவை உங்கள் உள் மையத்தை பலவீனப்படுத்திவிடும் அடிப்படையில் நான் ஒரு பக்கத்தில் மிகுதியின் விதியை வைத்தேன் மறுபுறம் நான் பயத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆளப்பட்ட மனதின் வறுமை பற்றிப் பேசிக்கொண்டிருந்தேன் இந்தப் பக்கம் நீங்கள் தைரியம் உறுதிப்பாடு நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறீர்கள் போன்றவை பின்னர் பயத்தால் நீங்கள் செய்யும் தேர்வுகள் அதைத் தொடர்ந்து வருத்தம் இந்த பக்கத்தில் இருக்கின்றன அது உங்கள் உள் மையத்தை பலவீனப்படுத்தப் போகிறது இந்த பக்கம் தைரியத்தால் உருவாக்கப்பட்டவை இருக்கின்றன மற்றும் அவை நிச்சயமாக நிறைவின் அடிப்படையில் முடிவடையும் சரி அதன் பிறகு நான் உங்களுடன் செயலாக்க சிறப்பைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தேன் அதை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்துவீர்கள் சிறப்பை நீங்கள் எவ்வாறு செயலாக்குகிறீர்கள் முதல் பகுதி என்னவென்றால் நீங்கள் தீவிரமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு மாற்றுதலை செய்ய வேண்டும் ஒரு முன்னுதாரண பெயர்ச்சி நீங்கள் நினைக்கும் விதத்தில் நீங்கள் செயல்படும் விதத்தில் சவாலான வேலையை தொடங்குவதன் மூலம் நீங்கள் இதுவரை செய்யாத ஒன்றைச் செய்ய முயற்சிப்பதன் மூலம் அதை அதை தொடங்கிய பிறகு நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றம் செய்ய வேண்டும் தீவிரமான மாற்றம் மற்றும் நிலையான முன்னேற்றம் தனிச்சிறப்பை அடைய இவை இரண்டும் தேவை இப்போது நீங்கள் தொடங்கி பின்னர் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்ல தொடங்கியவுடன் ஒரு நோக்கம் பின்னர் ஒரு பணியிலிருந்து நீங்கள் நகர வேண்டும் பின்னர் நீங்கள் மேம்படுத்த வேண்டும் நான் விரிவுரையை முடித்த நான் விரிவுரையை முடித்த சுய உண்மையான நிலை என்று அழைக்கப்படும் நிலையை அடைய உங்களுக்கு அதிக இலக்குகள் மற்றும் பணிகள் இருக்க வேண்டும் பின்னர் அந்த நிலையிலிருந்து நான் தொடரப் போகிறேன் இப்போது ஆபிரகாம் மாஸ்லோவின் கூற்றுப்படி சுய உணர்தல் வளர்ச்சி தேவையின் மிக உயர்ந்த மட்டமாக இருக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நமக்கு அடிப்படை தேவைகள் உள்ளன பின்னர் வளர்ச்சித் தேவைகள் உள்ளன நம்மில் பெரும்பாலோர் அடிப்படை தேவைகளுடன் நிறுத்திவிடுகின்றனர் ஆனால் பின்னர் நம்மில் சிலர் வளர்ச்சித் தேவையை அடைகிறோம் பின்னர் வளர்ச்சித் தேவையைப் பற்றி நீங்கள் பேசும்போது பெரும்பாலான உந்துதல்கள் உள்ளார்ந்தவை அவை உள்ளுக்குள் உள்ளன நீங்கள் அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் பற்றி பேசும்போது பெரும்பாலான உந்துதல்கள் வெளியில் இருந்து வருகின்றன வெளிப்புறம் இதைப்பற்றி பின்னரும் நான் தொடர்ந்து பேசுவேன் ஆனால் இந்த உள்ளார்ந்த உள்புறம் ஒன்று இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் அதில் அதில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறேன் அதனால்தான் நான் கூறினேன் உங்கள் உள் மையத்தை வலுப்படுத்த முயற்சிக்கவும் இப்போது சுய யதார்த்தமயமாக்கல் என்பது உண்மையில் ஒருவரின் திறல் தனித்துவத்தை யதார்த்தமாக்குவதைக் குறிக்கிறது மற்றும் சுய நிறைவைத் தேடுதலை குறிக்கிறது எல்லா மக்களும் இதை அடைய முடியாது என்று மாஸ்லோ கூறியது சுவாரஸ்யமானது ஆனால் நான் கடைசியாக விரிவுரையை முடித்த விஷயம் என்னவென்றால் வெகு சிலரே சுய உணர்வை முழுமையாக அடைந்தாலும் அதற்காக அதற்காக ஆசைப்படுவது முக்கியம் ஏனெனில் அதை உணராத மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் மாஸ்லோவின் கூற்றுப்படி நீங்கள் அதைச் மெய்யாக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியற்றவராக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் வருத்தத்துடன் வாழ்வீர்கள் இப்போது நீங்கள் இங்கே ஒரு தேர்வு செய்ய வேண்டும் யாரும் அந்த வகையான வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை எல்லோரும் அவர்களின் திறனை மேம்படுத்தலாம் தனிச்சிறப்பை அடையலாம் சுய உணர்வை அடைய முயற்சி செய்யலாம் இப்போது இந்த விரிவுரையில் டேவிட் மெக்லெலேண்ட் தி அசீவிங் சொசைட்டி என்ற புத்தகத்தில் அறிமுகப்படுத்திய மற்றொரு கருத்தைப் பார்ப்போம் ஆனால் இது நீங்கள் ஆபிரகாம் மாஸ்லோவிடமிருந்து எடுத்த ஒரு வகையான சாரம் இப்போது அவற்றை 5 நிலைகளில் பேசுவதற்குப் பதிலாக அவர் சுருக்கினார் அவர் குறுக்கினார் தேவைகளை 3 தேவைகளாக பிரித்தார் இது 3 தேவை கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது பின்னர் மக்கள் தொடர்ந்து 3 அடிப்படை தேவைகளால் இயக்கப்படுகின்றனர் என்று அவர் கூறினார் ஒன்று அது சிலரிடம் ஆதிக்கம் செலுத்துகிறது அல்லது அது சிலரிடம் அவ்வ்ளவு ஆதிக்கம் செலுத்தவில்லை ஆனால் இந்த இயக்ககங்களில் குறைந்தது 1 அல்லது 2 ஐ நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது அந்த 3 உந்துதல்கள் என்ன முதலில் அதிகாரத்திற்கான இந்த உந்துதல் மக்களுக்கு உள்ளது என்று அவர் கூறினார் அதிகாரத்திற்கான உந்துதல் இணைப்புக்கான உந்துதல் மற்றும் அதே நேரத்தில் மக்கள் சாதனைக்கு இந்த தேவையை கொண்டுள்ளனர் சாதனைக்கான உந்துதல் எனவே அவரது கோட்பாடு 3 தேவை கோட்பாடாக கருதப்படுகிறது எனவே சாதனை உந்துதல் என்பதில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் இது மிகவும் நேர்த்தியாக பெயரிடப்பட்டு என் ஆச் பண்பு என்று அழைக்கப்படுகிறது தேவை சாதனை பண்பு என்பது என் ஆக் பண்பு ஆகும் மற்ற 2 அதிகாரத்தை அடிப்படையாகக் கொண்டவை அதிகார உந்துதல் சுருக்கமாக என் ப வ் மற்றும் பின்னர் இணைப்பு உந்துதல் N அஃபில் ஆனால் நமது பாடத்திட்டத்திற்கு குறிப்பாக உங்கள் ஆளுமையின் வளர்ச்சியின் அடிப்படையில் மாஸ்லோவின் இணைப்பு மற்றும் அதிகாரத்தைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அதை அவர் அவர் நடுவில் எங்கோ வைத்துள்ளார் இணைப்பு என்பது உங்களை உணர்ச்சிபூர்வமாக பாதிக்கும் குழுவுடன் இணைந்திருக்கும் உணர்வு சரி நீங்கள் யாருக்கோ சொந்தமாக இருக்க விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை உணர விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்களும் ஒருவரை நேசிக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் அதுதான் இணைப்பு மற்ற ஒரு சக்தி உள்ளது எனவே இதை மாஸ்லோ அவ்வளவு முன்னிலைப்படுத்தவில்லை ஆனால் பின்னர் டேவிட் மெக்லெலேண்ட் சிலர் அதிகாரத்தினால் உந்தப்படுகிறார்கள் என்று கூறினார் இப்போது அதிகாரத்தை இரு வழிகளிலும் பயன்படுத்தலாம் ஒன்று நீங்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களைச் செய்ய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் அச்சுறுத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் அதிகாரத்தைப் பயன்படுத்தலாம் ஆனால் சுய நிறைவேற்றம் சுய உணர்தல் ஆகியவற்றைப் பொறுத்தவரை நீங்கள் தேவை சாதனை பண்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தேவை சாதனை என்றால் என்ன தேவை சாதனை என்பது சிறப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இது சுய உணர்தலிலிருந்து எடுக்கப்படுகிறது இது எதையாவது சிறப்பாகச் செய்ய பிரச்சனைகளை தீர்க்க அல்லது சிக்கலான மிகவும் சிக்கலான பணிகளில் தேர்ச்சி பெறுவதற்கான ஆசை எனவே உங்களுக்கு ஒரு தேவை சாதனை பண்பு இருக்கும்போது நீங்கள் உண்மையில் எளிய சிக்கல்களில் தேர்ச்சி பெற விரும்பவில்லை ஆனால் மிகவும் சிக்கலான ஒன்றை தீர்க்க விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதிலிருந்து சுய நிறைவைப் பெறுகிறீர்கள் இப்போது தேவை சாதனை பண்பு பற்றியும் மேலும் அதைப் வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு இந்த தேவை சாதனை உள்ளது என்பதை நீங்கள் உணர முடியுமா மற்றும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்றால் உங்களிடம் அவை இருப்பதை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காண்கிறீர்கள் உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் என்ன பண்புகளை வைத்து அதை வளர்க்க முடியும் நீங்கள் எப்படி தேவை சாதனை பண்புடன் ஒத்திசைக்க முடியும் நீங்கள் என்ன பண்புகளை உருவாக்க முடியும் இப்போது இது பொதுவாக தனிப்பட்ட சாதனையின் உள் உணர்வுக்காக நன்றாகச் செய்ய வேண்டும் என்ற ஆசை என வரையறுக்கப்படுகிறது பண பலன்களுக்காக அல்ல தனிப்பட்ட சாதனையின் உள் உணர்விற்காகச் சிறப்பாகச் செய்ய வேண்டும் என்ற ஆசை அல்லது தேவை சிறந்து விளங்க வேண்டும் என்ற பொதுவான ஆசை சிறந்து விளங்க வேண்டும் என்ற தேவை இது பசி மற்றும் பிற உணர்ச்சிகரமான தேவைகளைப் போன்ற வேறு எந்தத் தேவையையும் போல அல்ல ஆனால் ஒரு தேவை உள்ளது என்று அவர் கூறுகிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் அல்லது அவள் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த நபரை உணர வைக்கிறது அது தான் தேவை சாதனைப் பண்பு தரநிலைகளின் தொகுப்பு தொடர்பாக ஒரு இலக்கை அடைய இலக்கை அடைய வைப்பதற்காக நீங்கள் ஒரு நிலையை அடைகிறீர்கள் பின்னர் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உயர் தரங்களை அமைக்கிறீர்கள் நீங்களே பின்னர் நீங்கள் அந்த தரங்களின் அடிப்படையில் உங்கள் இலக்குகளை அடைய விரும்புகிறீர்கள் சில நபர்களால் அமைக்கப்பட்ட துணை தரநிலைகளின் அடிப்படையில் அல்ல ஆனால் நீங்கள் அமைத்த உங்கள் சொந்த உயர் தரநிலைகளின் அடிப்படையில் எனவே நீங்கள் செல்லுபடியாகவில்லை நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை மற்றவர்களால் அவர்களின் விதிமுறைகளின்படி ஆனால் நீங்களே உங்களைச் சரிபார்க்கிறீர்கள் தேவை சாதனையின் கீழ் நீங்கள் செயல்படும் நிலை இது இப்போது இந்த தேவை சாதனைப் பண்பு உள்ள இந்த நபரை வேறுபடுத்தும் பிற குணங்கள் யாவை அவர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்களிடம் பண்புகள் உள்ளதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் சுயபரிசோதனை செய்ய முயற்சிக்க முடியுமா நீங்கள் உள்ளே செல்ல முயற்சி செய்ய முடியுமா அதை வெளியே இழுக்க முயற்சி செய்ய முடியுமா நீங்கள் ஒரு பனிப்பாறை போன்றவர் நடத்தையின் அடிப்படையில் நீங்கள் காட்டுவது உங்கள் சொந்த உள் மையத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சரி நீங்கள் உள்ளே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைகள் உள்ளே நீங்கள் செல்ல முடியுமா பின்னர் உங்கள் எண்ணங்களை தோண்டி எடுத்து உங்களிடம் இந்த பண்புகள் உள்ளதா என்று பார்க்க முடியுமா இல்லையென்றால் இந்த பண்புகளை வளர்க்க நேர்மையாக முயற்சி செய்ய முடியுமா அது சாத்தியம் என்று நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நபரின் உள்ளும் அது இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் இது சிலரிடம் செயலற்ற நிலையில் உள்ளது இந்த நிலையை அடைய மக்கள் உண்மையில் சுய மெய்யாக்க விரும்பவில்லை தேவையான சில குணங்கள் என்ன விரைவாகப் பார்ப்போம் சவாலான இலக்குகளை அமைத்து நிறைவேற்றுவதற்கான வலுவான தேவை அவர்கள் சாதாரண இலக்குகளால் திருப்தி அடையமாட்டார்கள் ஆனால் அவர்கள் சவாலான இலக்குகளை அமைக்க விரும்புகிறார்கள் அவர்கள் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தயாராக உள்ளனர் அவர்கள் அபாயங்களை அபாயங்களை எடுக்க பயப்படுவதில்லை ஆனால் அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் மிடுக்கானவர்கள் மற்றும் அவர்கள் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர் மேலும் நிலையான முன்னேற்றத்திற்கான கருத்துக்களைப் பெற முயற்சிக்கிறார்கள் விமர்சனங்களுக்கு அவர்கள் அஞ்சுவதில்லை மக்கள் அதைக் கொடுத்தால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் பின்னர் அவர்கள் மேலும் வளர்கிறார்கள் எந்தவொரு பின்னூட்டமும் அச்சுறுத்தும் விஷயமாக பார்க்கப்படுவதில்லை ஆனால் இது தன்னை மேலும் மேம்படுத்துவதற்கான ஒரு வகையான நேர்மறையான வழியாகக் கருதப்படுகிறது இந்த தரநிலை போதும் என்று நீங்கள் சொன்னாலும் அவர்கள் எப்போதும் விஷயங்களைச் சிறப்பாகச் செய்வதற்கான வழிகளைக் கண்டுபிடிப்பார்கள் அவர்கள் ஒரு சிறந்த நிலையை அடைய முயற்சிக்க விரும்புவார்கள் ஒரு நிலை அதிகமாக சென்றால் அவர்கள் மீண்டும் சிறப்பாகச் செல்ல விரும்புவார்கள் என் ஆக் பண்பு கொண்ட நபர்களைப் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் உண்மையில் தங்களை சுயமாக உணர்ந்த நபர்களைப் போன்றது இந்த நபர்களால் முடியும் தனியாக வேலை செய்ய முடியும் அவர்கள் சுயாதீனமானவர்கள் எனவே அவர்கள் அவ்வளவு சார்ந்து இல்லை சரி அவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் அவர்கள் பாதுகாப்பற்றதாக உணரவில்லை அவர்கள் தனியாக வேலை செய்ய பயப்படுவதில்லை பொருள் அல்லது நிதி வெகுமதியை விட சாதனை முக்கியமானது எனவே பரிசு போன்ற வெளிப்புற வெகுமதிகளால் அவர்கள் கவலைப்படுவதில்லை பணம் அல்லது எந்தவொரு பொருள் வெகுமதியும் அவர்களை பாதிக்கப் போவதில்லை ஆனால் சாதனை என்பது நான் ஒரு தரநிலையை அமைக்கிறேன் அந்த தரநிலையின் படி அந்த இலக்கை அடைய முயற்சிக்கிறேன் மற்றும் அதை நான் சாதித்தேன் எனவே அந்த உணர்வு இது அவர்களுக்கு அதிக தனிப்பட்ட திருப்தியை அளிக்கிறது வேறு எந்த மனிதனாலும் அல்லது பிரபஞ்சத்தில் வேறு எதனாலும் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை விட அவர்கள் தனிப்பட்ட திருப்தியை உணர வேண்டும் என்பது அவர்களுக்கு முக்கியம் இவர்கள்தான் உள்ளார்ந்த உந்துதல் கொண்டவர்கள் நீங்கள் வளரும்போது நீங்கள் மேலும் மேலும் வளரும்போது இந்த உள் பண்புகள் மீது மேலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் தற்போது உங்களில் பெரும்பாலானோர் பின்வரும் வெளிப்புற உந்துதல் காரணிகளால் உந்துதல் பெற்றிருக்கலாம் ஒரு போட்டியில் முதல் பரிசைப் பெறுவது மிக உயர்ந்த நிலையை அடைவது அதனால் நீங்கள் ஒரு தங்கப் பதக்கம் பெறலாம் நீங்கள் ஒரு பரிசைப் பெறலாம் அது பரவாயில்லை ஆனால் நீங்கள் ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள் அது உங்கள் மதிப்பைக் காண்பதற்காக மட்டுமே அது உங்கள் தனிப்பட்ட திருப்திக்காக மட்டுமே நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த என் ஆக் பண்பை உங்களிடம் வளர்க்க முயற்சிக்கிறீர்கள் நான் சொன்னது போல் இந்த மக்கள் மிக உயர்ந்த தரத்தை பராமரிக்கிறார்கள் பின்னர் அவர்களின் விடாமுயற்சி நிலை மிகவும் அதிகமாக உள்ளது அவர்கள் நீண்ட காலம் விடா முயற்சியுடன் இருக்கலாம் எனவே ஒவ்வொருவரும் தங்களைத் தாங்களே முடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் பின்னர் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலம் தொடர்கிறார்கள் அவர்களின் சொந்த செயல்களுக்காக அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏதாவது தவறு நடந்தால் அவர்கள் வேறு யாரையும் குற்றம் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தங்கள் பெற்றோரைக் குற்றம் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தங்கள் முதலாளியைக் குற்றம் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சூழ்நிலையை குற்றம் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் எதையும் குற்றம் சொல்ல மாட்டார்கள் நான் இன்னும் கடினமாக வேலை செய்ய வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் நினைப்பார்கள் நான் அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் இறுதியாக நான் சொன்னது போல் அவர்கள் மிகவும் உள்ளார்ந்த உந்துதல் கொண்டவர்கள் இப்போது இந்த வாரத்திற்கான இறுதி சிந்தனைக்கு வருவோம் பின்னர் நுண் திறன்கள் மற்றும் உங்கள் ஆளுமையை வளர்த்துக்கொள்வது பற்றிய இந்த பாடநெறி முழுவதும் ஒரு வகையான முக்கிய சிந்தனையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நுண் திறன்கள் நான் சொன்னது போல் அல்லது உள்வாங்கப்பட்டது பின்னர் நீங்கள் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ளத் தொடங்கும்போது கைகோர்த்துச் செல்கிறீர்கள் இந்த உள் மையத்தை நீங்கள் கட்டமைக்க முடிந்தால் ஒரு வகையில் மிகவும் தன்னிச்சையாக தானாகவே அவை உங்களிடம் வருகின்றன எனவே நீங்கள் ஒருவரைப் பின்பற்ற முயற்சிக்கும் அணுகுமுறையை நான் பயன்படுத்தவில்லை பின்னர் வேறொருவர் என்ன செய்கிறார் என்பதைப் பின்பற்றுவது ஆனால் நீங்கள் உங்களுக்குள் இருந்து வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள் பின்னர் உங்கள் இயல்பான தன்னிச்சையான சுயத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் இப்போது நான் உங்களை புத்திசாலித்தனமான நிலையின் இயல்பான நுகர்விலிருந்து உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்தால் அதைச் செய்ய முடியும் எனவே பொதுவான சிந்தனையைப் பொறுத்தவரை உடல் வலிமைதான் முக்கியம் என்று மக்கள் ஆரம்பத்தில் நினைத்தனர் எனவே அவர்கள் இயற்பியல் அளவு PQ க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பின்னர் ஒரு காலம் வந்தது 60 களில் மக்கள் சரி இல்லை என்று சொல்லத் தொடங்கினர் இது இது அல்ல ஆனால் இது நுண்ணறிவு அளவு இப்போது அது நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தியது அதன் பிறகு டேனியல் கோல்மேனின் உணர்ச்சி நுண்ணறிவு பற்றிய புத்தகத்தினால் இது ஒரு திருப்புமுனையாக இருந்தது மேலும் அவர் ஒரு விஷயத்தை முன்வைத்தார் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை பின்தொடர வைப்பதில்லை நீங்கள் ஒரு நிலையை அடைவீர்கள் ஆனால் பின்னர் நீங்கள் அதைத் தொடர விரும்பினால் நீங்கள் தக்கவைத்து மேலும் வளர விரும்பினால் அது உங்களைத் மேலும் மேலும் தொடர வைப்பது புத்திசாலித்தனம் அல்ல உங்களுக்கு உணர்ச்சி நுண்ணறிவு தேவை பின்னர் டானா ஜோஹர் மற்றும் பிறர் ஆன்மீக நுண்ணறிவு என்ற சொற்களை அறிமுகப்படுத்தினர் மேலும் அவர்கள் உணர்ச்சி நுண்ணறிவிலிருந்து இன்னும் ஒரு படி தொலைவில் இருப்பதாகக் கூறினர் இது வெறும் உணர்வு அல்ல ஆனால் அது உங்கள் உள் மையத்திலிருந்து பிரபஞ்சத்துடன் இணைக்க முயற்சிக்கிறது மனநிலை அதன் அதன் ஆன்மீகப் பகுதி நீங்கள் அதை செய்ய முடிந்தால் அந்த உள் இணைப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள் மக்களுடன் இணைக்க உங்கள் இரக்கத்தைப் பயன்படுத்துங்கள் அது ஆன்மீக ஈவு என்று அவர்கள் கூறுகிறார்கள் மற்றும் அது மேலே உள்ளது இப்போது வசதிக்காக இயற்பியல் அளவு கீழே உள்ளது பின்னர் நுண்ணறிவு அளவு வருகிறது பின்னர் உணர்ச்சி அளவு மற்றும் மேலே உங்களுக்கு ஆன்மீக ஈவு உள்ளது கீழே உங்களிடம் இயற்பியல் அளவு உள்ளது என்பதை உங்களுக்குக் காட்ட முயற்சித்தேன் ஆனால் உண்மையில் கற்பனை செய்வதற்கான சரியான வழி அதாவது ஆன்மீக அளவு மையத்தில் உள்ளது என்பது தான் பின்னர் ஒரு பக்கத்தில்இயற்பியல் ஈவையும் மறுபுறம் புத்திசாலித்தனமான ஈவையும் மற்றும் மறுபுறம் உணர்ச்சி ஈவையும் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இவை மூன்றும் உண்மையில் ஆன்மீக ஈவால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன இது ஒரு வகையான படிநிலை அல்ல ஆனால் இது ஒரு முழுமையான சிந்தனை நீங்கள் இவ்வாறு சொன்னால் அது எங்கே இயங்குகிறது அது இடது அல்லது வலதுபுறமாக உள்ளதா என்பதை பார்ப்பதற்குப் பதிலாக முழு மூளையிலும் அது செயல்படுகிறது அது வாழ்க்கையை பார்க்கும் ஒரு முழுமையான வழியாகும் இப்போது இந்த சொல் சுமார் 1997 ஆம் ஆண்டில் டானா ஜோஹர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இது SQ என்ற புத்தகத்தால் மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டது நம் ஆன்மீக நுண்ணறிவுடன் இணைத்தல் இப்போது புத்தகத்தில் டானா ஜோஹர் 12 அடிப்படை பண்புகளைப் பற்றி பேசுகிறார் இது உண்மையில் இந்த ஆன்மீக அளவைக் கொண்ட ஒருவரைக் குறிக்கிறது ஆனால் இது அந்த மக்களை வகைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாம் நமது சொந்த SQ ஐ உருவாக்க விரும்பினால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய பண்புகள் என்ன என்பதையும் இது நமக்குச் சொல்கிறது இந்த பன்னிரண்டு பண்புகளைப் பார்ப்போம் பின்னர் அவற்றைப் பற்றி சிந்திப்போம் முதல் ஒன்று கள சுதந்திரம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் கள சுதந்திரம் என்பது கூட்டத்திற்கு எதிராக நிற்பது மற்றும் ஒருவரின் சொந்த நம்பிக்கைகளைக் கொண்டிருப்பது அந்த நபர் என்ன செய்தாலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை வேறு யாராவது என்ன சொல்வார்கள் என்று பயப்படமாட்டார்கள் இது இவ்வாறு அல்ல நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நான் பொருட்படுத்தவில்லை நான் சுதந்திரமாக இருப்பதால் நீங்கள் சொல்வது எனக்கு முக்கியமில்லை நான் என் சொந்த உள் குறியீடுகளால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறேன் பின்னர் அதற்கு செய்ய எதுவுமில்லை மக்கள் அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கள கள சுதந்திரம் அவர் சுட்டிக்காட்டும் இரண்டாவது பண்பு மனத்தாழ்மை பணிவு உலகில் ஒருவரின் உண்மையான இடத்தின் பெரிய நாடகத்தில் ஒரு வீரராக இருப்பது போன்ற உணர்வு அதாவது அதாவது நான் உலகை வென்றவன் அல்ல ஆனால் நான் நான் உலகின் மிகச் சிறிய பகுதியாக இருக்கிறேன் பின்னர் நான் இந்த உறவுகளின் சங்கிலியின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் பின்னர் நான் அவ்வளவு பெரியவன் அல்ல ஆனால் நான் ஒரு மிகச் சிறிய பகுதி ஆனால் சிறியதாக இருந்தபோதிலும் நான் இன்னும் குறிப்பிடத்தக்கவன் என்ற உணர்தல் எனவே அந்த வகையான பணிவு பின்னர் அடிப்படையான ஏன் என்ற என்ற கேள்விகளைக் கேட்கும் போக்கு நான் யார் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் நான் என்ன செய்கிறேன் என் நோக்கம் என்ன நான் வடிவமைக்கப்பட்டுள்ள நோக்கம் அல்லது சாத்தியக்கூறுகளுக்கு ஏற்ப வாழ்கிறேனா அல்லது நான் குறைவாக செயல்படுகிறேனா நான் என்ன செய்கிறேன் நான் எங்கே போகிறேன் எனவே அவர்கள் இந்த கேள்விகளைக் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மேலும் விஷயங்களைப் புரிந்துகொண்டு அவற்றின் அடிப்பகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது ஏன் விஷயங்கள் இப்படி இருக்கின்றன மறுசீரமைக்கும் திறன் ஒரு சூழ்நிலை அல்லது சிக்கலில் இருந்து பின்வாங்கி அதன் அதன் பெரிய படம் அல்லது பரந்த சூழலைப் பார்ப்பது பெரும்பாலும் சாதாரண நபர்கள் அல்லது SQ இல்லாதவர்கள் அவர்கள் ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சிவசப்பட்டு அவர்கள் மிகவும் மன அழுத்தத்தில் உள்ளனர் ஆனால் அவர்கள் ஒரு முறை இந்த ஸ்க் ஐ வளர்த்துக்கொண்டவுடன் அவர்களால் மறுசீரமைக்க முடிகிறது அதாவது சூழ்நிலையிலிருந்து அவர்களால் தங்களை பிரித்துக்கொள்ள முடிகிறது பின்னர் அவர்களால் அதை தூரத்திலிருந்து பார்க்க முடிகிறது மற்றும் அவர்களால் ஒரு தர்க்கரீதியான மற்றும் உணர்ச்சிபூர்வமான மற்றும் சம்பந்தப்பட்ட மக்கள் மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு இணக்கமான ஆன்மீகத் தீர்வை கொண்டு வர முடிகிறது துன்பத்தின் நேர்மறையான பயன்பாடு தவறுகள் பின்னடைவுகள் மற்றும் துன்பங்களிலிருந்து கற்றுக்கொள்வது மற்றும் வளர்வது எனவே தோல்வி அவர்களைத் தடுக்காது ஆனால் பின்னர் உண்மையில் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரும் எந்த வகையான துன்பத்தையும் எந்த வகையான தோல்வியையும் அவர்கள் அதை ஒரு வகையான திரும்பி வருவதற்காக பயன்படுத்துவார்கள் எந்த பின்னடைவாலும் பாதிக்கப்படமாட்டார்கள் தொழிலின் உணர்வு இது ஒரு மிக முக்கியமான பண்பு அவர்கள் வெறுமனே பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு வேலையைச் செய்வதில்லை அவர்கள் முழுமையாக உறுதிபூண்டுள்ளார்களா அதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார்களா பின்னர் அவர்கள் அதை செய்கிறார்கள் ஒரு தொழில் உணர்வு சேவை செய்ய வேண்டும் எதையாவது திருப்பித் தர வேண்டும் என்ற உணர்வு ஒருவருக்காக வேலை செய்வது மற்றும் ஒருவருடன் பணிபுரிவது ஒரு பாக்கியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு பாக்கியம் அங்கு இருப்பது ஒரு நன்மதிப்பு பின்னர் அவர்கள் அர்ப்பணிப்புடன் உணர்கிறார்கள் பின்னர் திருப்பிக் கொடுப்பதற்கு விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் கடிகாரத்தைப் பார்த்து வேலை செய்வதில்லை ஆனால் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வேலை செய்கிறார்கள் அப்போது அவர்கள் தங்கள் கடிகாரத்தைப் பார்க்க மறந்துவிடுகிறார்கள் மற்ற 6 குணங்கள் யாவை சுய விழிப்புணர்வு உண்மையில் மாஸ்லோவும் இதைப் பற்றி பேசுகிறார் டினியல் கோல்மேனும் இதைப் பற்றி பேசுகிறார் சுய விழிப்புணர்வு நான் எதை நம்புகிறேன் மற்றும் மதிக்கிறேன் என்பதையும் என்னை ஆழமாக ஊக்குவிப்பதையும் அறிவது எனவே முந்தைய விரிவுரையின் தொடக்கத்திலும் நான் உங்களை ஆழமாக ஊக்குவிப்பது என்ன என்பதை அடையாளம் காண முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் உங்களை சோம்பேறியாக உணர வைப்பது எது உங்களை மிகவும் உற்சாகமற்றவராக உணர வைக்கிறது உங்களை உங்களை இயக்கும் விஷயங்கள் யாவை உங்களை கீழே இழுக்கும் விஷயங்கள் யாவை எனவே அது சுய விழிப்புணர்வு அவள் பேசும் அடுத்த பண்பு தன்னிச்சையான இயல்பு இந்த தருணத்தில் வாழ்வது மற்றும் பதிலளிப்பது அவர்கள் கடந்த காலத்தில் வாழவில்லை அவர்கள் கடந்த காலத்தால் சிக்கிக் கொள்ளவில்லை அவர்கள் எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்கவில்லை அதனால் அவர்கள் மிகவும் கவலையாகவும் மன அழுத்தமாகவும் இருப்பதில்லை அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள் ஒவ்வொரு கணத்திலும் வாழ்கிறார்கள் அவர்கள் மிகவும் தன்னிச்சையாக அதனுடன் தொடர்புபடுத்துகிறார்கள் எனவே அவர்களுக்கு எந்த வகையான மன அழுத்தமும் இல்லை அவர் பேசும் அடுத்த குணம் கொள்கைகள் மற்றும் ஆழ்ந்த நம்பிக்கைகளிலிருந்து செயல்படுவதும் அதற்கேற்ப வாழ்வதும் ஆகும் இதை தான் பார்ப்பது மற்றும் மதிப்பால் வழிநடத்த்த்தப்படுவது என்று அவள் அழைக்கிறாள் எனவே பார்ப்பது மற்றும் மதிப்பால் வழிநடத்த்த்தப்படுவது என்பது ஏற்கனவே இந்த பார்வையைக் கொண்டிருப்பது மற்றும் பின்னர் அவர்கள் தங்கள் சொந்த மதிப்புகளால் வழிநடத்தப்படுகிறார்கள் நான் சொன்னது போல் இது நாம் முன்பு நடத்திய விவாதத்திற்கு நெருக்கமாக உள்ளது அவர்கள் தங்கள் சொந்த உள் மையத்தைக் கொண்டுள்ளனர் பின்னர் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை உள்ளது அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை ஹோலிஸம்ஃ ஹோலிஸம் என்றால் பெரிய வடிவங்கள் உறவுகள் மற்றும் தொடர்புகளைப் பார்ப்பது சொந்தம் என்ற உணர்வைக் கொண்டிருப்பது விஷயங்களை பகுதிகளாகப் பார்ப்பதற்குப் பதிலாக அவர்கள் முழு படத்தையும் முழுமையான இணைப்பையும் பார்க்க முயற்சிக்கிறார்கள் இரக்கம் உணர்வின் குணத்தை பெற்றிருப்பது மற்றும் ஆழ்ந்த பச்சாதாபம் ஒருவர் கேட்டார் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும் பின்னர் நீங்கள் ஆன்மீக ஈவு கொண்ட இந்த மக்களிடம் அத்தகைய கேள்வியைக் கேட்டால் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் தெரியும் ஏனென்றால் நீங்கள் ஒருவருக்காக இரக்கம் காட்டும்போது ஒருவரிடம் இரக்கம் காட்டும்போது மட்டுமே நீங்கள் மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் அதாவது நீங்கள் ஒருவருக்காக ஏதாவது செய்ய முயற்சிக்கும்போது எனவே அதைச் செய்வதிலும் ஒருவருக்காக ஏதாவது செய்ய முடியும் என்ற உங்கள் சொந்த இலக்குகளை நீங்கள் நிறைவேற்ற முடியும் என்பதை உணருவதிலும் உங்கள் உள் மகிழ்ச்சி முழுமையாக உணரப்படுகிறது கடைசியாக அவர் பன்முகத்தன்மையின் கொண்டாட்டம் என்று கூறுகிறார் இப்போது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் இனம் அல்லது நிறம் அல்லது சாதி அல்லது மதம் அல்லது தேசியம் அல்லது எந்த வகையான எல்லைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் குறுகிய மனப்பான்மை கொண்ட சிந்தனையால் அவர்கள் பாராபட்சம் காட்டுவதில்லை அவர்கள் வேறுபாடுகளுக்காக மற்றவர்களை மதிக்கிறார்கள் அவர்களை வெறுக்கவில்லை அதாவது மற்றவர்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களால் பாராட்ட முடிகிறது அவர்களால் வேறுபாடுகளை மதிக்க முடிகிறது யாரோ ஒருவர் என்னிடமிருந்து வேறுபட்டவர் என்பதாலோ யாரோ ஒருவர் வேறு மொழி பேசுகிறார் வேறு வகையான உணவை சாப்பிடுகிறார் வெவ்வேறு வகையான மக்களுடன் பேசுகிறார் என்பதாலோ அது அந்த நபரை வெறுக்க வைக்காது அது அந்த நபரை கேலி செய்ய வைக்காது அதிக SQ கொண்ட நபர் உண்மையில் இந்த வகையான பன்முகத்தன்மையைக் கொண்டாடுகிறார் இப்போது இந்த வாரம் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஆன்மீக மூலதனம் பற்றிய இந்த கருத்துடனும் மீண்டும் டானஹ் சோஹரிடமிருந்து வரக்கூடிய ஆன்மீக மூலதனம் ஆன்மீக செல்வம் ஆன்மீக நுண்ணறிவு பற்றிய இரண்டு இறுதி எண்ணங்களுடனும் முடிவடைகிறது ஆன்மீக நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை மிகவும் எளிமையாகச் சொல்லுமாறு ஒரு நேர்காணலில் அவரிடம் கேட்கப்பட்டது எனவே அவள் இந்த வழியில் சொன்னாள் அவர் கூறினார் ஆன்மீக நுண்ணறிவு இப்போது இவற்றிலிருந்து இவற்றிலிருந்து வெளிவருவதை நான் காண்கிறேன் நமது மிக அடிப்படையான மற்றும் முதன்மையான தேவை மற்றும் ஆழமான அர்த்தம் அத்தியாவசிய நோக்கத்தின் அனுபவம் நமது மிக முக்கியமான நெறிகள் மற்றும் இவை எவ்வாறு ஆழமான புத்திசாலித்தனமான கேள்விக்குரிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றன மற்றும் நமது முடிவுகளையும் அனுபவங்களையும் பாதிக்கின்றன எனவே ஒரு ஆழமான அர்த்தத்தைத் தேடுவது ஒரு அத்தியாவசிய நோக்கம் மற்றும் மிக முக்கியமான மதிப்புகளைக் கொண்டிருப்பது இவை எவ்வாறு ஆழமான புத்திசாலித்தனமான மற்றும் அதிக கேள்விக்குரிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றன மற்றும் நமது முடிவுகளையும் அனுபவத்தையும் பாதிக்கின்றன நான் முடிப்பதற்கு முன் இந்த வாரம் முடிவடையப் போகிறது என்பதை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இது இந்த வாரத்தின் கடைசி சொற்பொழிவு ஒரு வினாடி வினா இருக்கும் பாடங்களை மீண்டும் ஒரு முறை படித்து பின்னர் வினாடி வினா போட்டிக்குத் தயாராகுங்கள் நான் முடிவுக்கு வரப் போகிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொண்டதால் நீங்கள் இந்த எண்ணத்தை சிந்திக்க வேண்டும் பின்னர் இந்த வார இறுதியில் உங்களை விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பின்னர் இது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று ஏனெனில் இது பாடநெறி முழுவதும் நாம் கொண்டிருக்கப் போகும் ஒரு வழிகாட்டும் கொள்கையாகும் இது மீண்டும் டானா ஜோஹரிடமிருந்து வந்தது ஆன்மீக மூலதனம் என்ற புத்தகத்தில் அவர் கூறுகிறார் நான் இதைச் சொல்லும்போது நீங்கள் ஆர்வமாக இருந்தால் புத்தகத்தைப் பெறலாம் புத்தகத்தை வாங்கி அதைப் படிக்கலாம் ஆனால் வினாடி வினாக்காக நாம் எதைப் பற்றி விவாதித்திருக்கிறோமோ அது போதும் சரி நீங்கள் வீடியோ விரிவுரைகளை பார்த்தால் அனைத்து விரிவுரைகளும் தன்னிறைவு பெற்றவை இதை படிக்க நீங்கள் எந்த குறிப்புரைகளையோ அல்லது எந்த புத்தகங்களையோ வாங்க வேண்டியதில்லை இது உங்கள் சொந்த நலனில் மட்டுமே உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் மட்டுமே நான் பரிந்துரைக்கும் கூடுதல் புத்தகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம் மற்றும் படிக்கலாம் இப்போது இறுதி சிந்தனைக்கு செல்வோம் பின்னர் அதனுடன் நான் உங்களை விட்டு விடுகிறேன் சிறந்த ஆழமான ஆன்மீக ரீதியாக புத்திசாலித்தனமான மனிதர்களாக மாற மனித வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களுக்கு உணர்திறன் கொண்ட நமது இருப்பின் பரிமாணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவள் என்ன சொல்கிறாள் நமது இருப்பின் ஒரு பரிமாணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே நமது இருப்பின் ஒரு பகுதி நமது இருப்பின் ஒரு பக்கம் இதை நாம் பொதுவாக புறக்கணிக்கிறோம் இதை நாம் வளர்க்க வேண்டும் மனித வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களுக்கு உணர்ச்சிமிக்கதாக இருப்பது என்ன மனித வாழ்க்கையின் மேலோட்டமான அர்த்தத்தால் அல்ல உள் மையம் மனித வாழ்க்கையின் ஆழமான அர்த்தம் ஒரு உணர்திறன் நீங்கள் விரும்பினால் பிளேட்டோவின் புகழ்பெற்ற முக்கோண மதிப்புகளுக்காக நற்குணம் நன்மையைப் பாராட்டவும் நல்லவராக இருக்கவும் மற்றவர்களிடையே உள்ள நன்மையைப் பார்க்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் உள்ள நற்குணத்திற்கு முறையிடுங்கள் இரண்டாவதாக உண்மை பொய்களைச் சொல்வதை நிறுத்துங்கள் பின்னர் உண்மையைத் தேடவும் உண்மையைப் பேசவும் தீர்மானியுங்கள் மூன்றாவதாக மற்றும் அழகு என்று அவள் சொல்கிறாள் பாராட்டுஃ அழகான விஷயங்களை பாராட்டுதலை வளர்த்துக் கொள்வது ஒழுங்கமைக்கப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் நல்ல மற்றும் உண்மையான விஷயங்கள் அந்த ஆழமான மதிப்புகளுக்கு சேவை செய்வதற்கான அழைப்பாக நமது வாழ்க்கையை ஒரு தொழிலாக நாம் வாழ வேண்டும் அதைச் செய்ய மனித நடத்தையை இயக்கக்கூடிய உயர்ந்த உந்துதல்களிலிருந்து நாம் செயல்பட வேண்டும் இது தானா ஜோஹர் மீண்டும் மீண்டும் சொல்லும் ஒன்று நாம் அதிக உந்துதலில் இருந்து செயல்பட முடியும் மேலும் நாம் ஒரு உயர்ந்த உந்துதலில் இருந்து செயல்பட முடியும் போது மனதைக் குழப்பும் மன அழுத்தமாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்ற பல விஷயங்கள் அவை அனைத்தும் தங்கள் முக்கியத்துவத்தை இழக்கின்றன அவை நம் அனைவர் மீதும் கொண்டிருக்கின்ற அழுத்தத்தை இழக்கின்றன எனவே இந்த உயர் மட்டத்தில் செயல்பட முயற்சிக்கவும் அதைச் செய்ய மனித நடத்தையை இயக்கக்கூடிய உயர்ந்த உந்துதல்களிலிருந்து நாம் செயல்பட வேண்டும் இது ஒரு குறுகிய கால இலக்கு அல்ல ஆனால் இது விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் ஒரு நீண்ட கால திட்டமாகும் இது ஒரு நீண்ட கால திட்டம் எனவே பாடத்திட்டம் இந்தத் திட்டத்தைத் தொடங்க நான் உங்களுக்கு உதவப் போகிறது இந்தத் திட்டத்தில் உங்களை என்னுடன் அழைத்துச் செல்ல ஒரு வகையான வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் ஆனால் அதற்கு விடாமுயற்சி நோக்கத்தின் வலிமை உறுதிப்பாடு ஆபத்தை எதிர்கொள்ள விருப்பம் போன்றவை மற்றும் அர்ப்பணிப்பு தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாடத்திட்டத்திற்கு அல்லது எனக்கு அர்பணிப்பது அல்ல ஆனால் உங்களுக்கான அர்ப்பணிப்பு எனவே நீங்கள் எடுத்துள்ள இந்த திட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறேன் முதல் வாரம் முடிந்துவிட்டது இந்தத் திட்டத்தைப் பயன்படுத்தி உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்ளுங்கள் நுண் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதைப் பெறும் சுய நிறைவேற்றும் அனுபவத்துடன் முடிவடையும் இந்த வாரம் என்னுடன் இருந்ததற்கு நன்றி பின்னர் நாம் தொடங்குவோம் அடுத்த வாரம் ஆளுமை மற்றும் நுண் திறன்கள் குறித்த புதிய எண்ணங்களுடன் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் வாருங்கள் நன்றி